இன்று நான் உங்களுக்கு Frank - Hertz சோதனைகளை செய்து காண்பிக்க போகிறேன் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சோதனையாகும் இது 1913ஆம் ஆண்டு Bohr அணுவின் அமைப்பு மாதிரியை வெளியிட்டு அதில் மின்னணுக்களின் ஆற்றலுக்கு ஏற்ப தனித்தனியான ஆற்றல் மட்டங்கள் உள்ளன என்ற கருத்தை முன்வைத்தார் எனவே மின்னணுக்கள் குறிப்பிட்ட சில தனித்தனியான ஆற்றல் மட்டங்கள் கொண்ட சுற்றுப் பாதைகளில் சுற்றிவருகின்றன என்ற கருத்தை முன்வைத்தார் அவ்வாறு மின்னணுக்கள் சுற்றி வரும்போது அவை எந்த மின்காந்த ஆற்றலையும் வீசுவதில்லை Bohr மின் அணுக்கள் அணுவிற்குள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை அவரது அணு அமைப்பு மாதிரியில் விவரித்துள்ளார் இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது தனித்துவமான ஆற்றல் மையங்களை பற்றியாகும் நீங்கள் இவ்வாறு சிந்தித்துப்பாருங்கள் அதாவது அணுவின் மையத்தில் நேர்மின் அணுக்கள் குவிந்துள்ளன இது அணுக்கரு என அழைக்கப்படும் அணுக்கருவை சுற்றி வட்டவடிவ ஆற்றல் வளையங்கள் அல்லது ஓட்டகங்களை கொண்டுள்ளன மின்னணுக்கள் குறிப்பிட்ட ஆற்றல் மட்டங்களிலேயே இருக்கின்றன வேறு ஆற்றல் மட்டங்களில் இருப்பதில்லை ஆற்றல் மையங்களை இதுபோல் கிடைமட்டக் கோடுகள் கொண்டும் வரையலாம் நான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளேன் n equal 2 n equal to 3 n equal to 4 n equal to 5 n equal to 6 n equal to 1 அதேபோல் வெவ்வேறு ஆற்றல் மட்டங்களில் காணும் ஆற்றலையும் நான் தருவித்து உள்ளேன் n th மட்டத்திற்கு ஆற்றல் என்பது n equal to minus 1 by 4 pi epsilon 0 square m e to the power 4 m என்பது அணுவின் நிறை மற்றும் e என்பது மின்னணுவின் மின்னேற்றம் divided by 2 n square h cross square H cross is h by 2 pi h என்பது Planck மாறிலி மற்றும் n என்பது முதன்மை குவாண்டம் எண்கள் ஆகும் அதாவது சுற்றுப்பாதையின் எண் அல்லது ஓட்டகத்தின் எண் இது ஹைட்ரஜன் போன்ற அணுக்களுக்கான அளவைக்குறிய எண்ணறுப்பு கோவை ஆகும் ஹைட்ரஜன் போன்ற அணு என்று குறிப்பிடும் போது வெளிப்புற சுற்றுப்பாதையில் ஒரு மின்னணுவை மட்டுமே கொண்டது என்று பொருள் இந்த கோட்பாட்டை ஹைட்ரஜனை ஒத்த பிற அணுக்களான சோடியம் பொட்டாசியம் போன்றவற்றுக்கும் விரிவுபடுத்தலாம் பிற்காலத்தில் இது பல அடுக்கு மின் அணுக்களை கொண்ட ஹீலியம் லித்தியம் பெரிலியம் போன்ற அணுக்களுக்கும் இது விரிவு படுத்தப்பட்டது ஹீலியம் நியான் ஆர்கான் போன்றவை ஒரு பிரிவு அணு வகையைச் சேர்ந்ததாகும் இதனை நாம் மந்த வாயுக்கள் என்று அழைப்போம் அதன் சுற்றுப் பாதை முழுமை அடைந்துவிட்டது அதாவது அவற்றின் அதிகபட்ச எலக்ட்ரான் கொள்ளளவை அவை எட்டிவிட்டன எனவே அதிகபட்ச மின் அணுக்களை அதன் சுற்று வளையத்தில் அல்லது ஓட்டகத்தில் கொண்டிருப்பதால் அவற்றை முழுமை அடைந்த சுற்றுப்பாதை அல்லது ஓட்டகம் என்கிறோம் இதற்குமேல் அவற்றால் மின் அணுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஹீலியம் இரண்டு மின் அணுக்களையும் நியான் 10 மின் அணுக்களை அதன் முழுமையடைந்த புற வளையத்தில் கொண்டுள்ளது அதனால்தான் இவற்றை நாம் மந்த வாயுக்கள் என்று அழைக்கிறோம் இவை பிற அணுக்களுடன் வினை புரியாது ஏனெனில் இவை புற வளையங்களில் முழுமையான மின்னணுக்களை கொண்டு அவை நிலையாக உள்ளதால் மற்ற அணுக்களுக்கு இவை மின்னணுவை கொடுக்க விரும்புவதில்லை எனவே அவை மற்ற அணுக்களுக்கு மின்னணுக்களை கொடுக்கவோ அல்லது ஏற்றுக் கொள்ளவோ விரும்புவதில்லை இக்காரணங்களினால் தான் இவற்றை நாம் மந்தவாயுக்கள் என்று அழைக்கிறோம் 1913 ஆம் ஆண்டு Bohr ஒரு கருதுகோளை முன்மொழிந்தார் இதனை நாம் Bohr அணுமாதிரி என்று அழைக்கிறோம் அவரது கருதுகோளின் முக்கிய சாராம்சம் ஆற்றல் நிர்ணயிக்கப்பட்ட அளவிலானது என்பதாகும் மின்னணுக்களால் எல்லா அளவிலான ஆற்றலையும் கொண்டிருக்க முடியாது அவை ஒரு குறிப்பிட்ட ஆற்றலையே கொண்டிருக்கும் அதாவது குறிப்பிட்ட ஆற்றல் மட்டங்களை கொண்டுள்ளன இந்தக் கருதுகோளை அடுத்த வருடமே Frank and Hertz சோதனை மூலம் நிரூபித்தனர் அதனால்தான் Frank - Hertz சோதனை ஆற்றல் மட்டங்களின் நிர்ணயிக்கப்பட்ட தன்மையை பறைசாற்றும் விதமாக அமைந்தது அதனால்தான் இந்த சோதனையை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறுகிறோம் இந்த சோதனையை தான் இன்று உங்களுக்காக எங்கள் ஒளியியல் ஆய்வகத்தில் செய்து காண்பிக்கப் போகிறேன் 1914 ஆம் ஆண்டு Frank - Hertz அணு அமைப்பு அல்லது ஆற்றல் மட்டங்களில் குவாண்டம் தன்மையைப் பறைசாற்றும் சோதனையை செய்து காட்டினார் இந்த சோதனைக்கான அமைப்பு மிக எளிமையானது ஆகும் இங்கே ஒரு கண்ணாடி குழாய் உள்ளது இந்த குழாயின் உள்ளே மின் அணுக்களை வெளியிடும் எதிர்மின்வாய் உள்ளது எதிர்மின்வாய் தகட்டை சூடு ஏற்ற ஒரு சூடாக்கி உள்ளது இப்போது அமைப்பை நான் தயார் செய்துவிட்டேன் இதிலிருந்து மின்னணுக்கள் வெளிவருகின்றன இந்த குழாயில் பாதரச வாயு நிரப்பப்பட்டுள்ளது மின்னணுக்கள் இதன் வழியே செல்லும்போது அவை பாதரச அணுக்களுடன் மோதுகின்றன பாதரச அணுக்கள் வாயு வடிவில் இந்த குழாயில் நிரப்பப்பட்டுள்ளன எதிர்மின் வாயிலிருந்து புறப்பட்ட மின்னணுக்கள் நேர்மின்வாயை சென்று அடைகின்றன பொதுவாக நேர்மின்வாய் நேர் மின்னோட்டமும் எதிர்மின்வாய் எதிர் மின்னோட்டமும் பெற்றிருக்கும் சில மின்னணுக்கள் நேர்மின்வாயை அந்த அடைவதால் நேர்மின் வாயில் மின்னோட்டம் ஏற்படும் எனவே இங்கு உருவாகும் மின்னோட்டத்திற்கு நேர்மின்வாய் மின்னோட்டம் என்று பெயர் நேர் மின்வாய் மின்னோட்டம் எதனால் ஏற்படுகிறது எதிர்மின்வாயில இருந்து வெளியாகும் மின்னணுக்கள் குழாயின் வழியே சென்று நேர்மின்வாயை அடையும் நேர்மின் வாயை அடையும் மின்னணுக்கள் நேர்மின் வாயில் மற்றொரு முனையில் தரை இடப்பட்டுள்ளன இதனருகே தான் நேர் மின்னோட்டமும் வழங்கப்பட்டுள்ளது இது ஏறக்குறைய எதிர் மின் அழுத்தத்திற்கு சமமாகும் எனவே நாம் இங்கு உருவாகும் மின்னூட்டத்தை நேர்மின்வாய் மின்னோட்டம் என்று அழைக்கிறோம் இப்போது கேள்வி என்னவெனில் எதிர்மின்வாயில் இருந்து வெளியிடப்பட்ட மின்னணுக்கள் சிறிது வெப்ப ஆற்றலை பெற்றிருக்கும் ஆனால் அதனைக்கொண்டு குழாயின் முழு நீளத்திற்கும் அவற்றால் செல்ல இயலாது எனவே நாம் புற ஆற்றலை சிறிது அளிக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே வலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது வலை என்றால் துளையுள்ள ஒரு கம்பி ஆகும் எனவே துளையுள்ள ஒரு கம்பி தான் வலையாக செயல்படுகிறது எதிர்மின்வாய் பொருத்தவரை இதற்கு நாம் நேர் மின்னழுத்தத்தை வழங்கியுள்ளோம் வலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள எதிர்மின் இணைப்பால் எதிர்மின்வாய் மற்றும் வலைக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டினால் மின் அணுக்கள் ஆற்றல் e V eனால் முடுக்கப்படுகின்றன இதில் V மின்னழுத்த வேறுபாடு ஆகும் இந்த மின் வழங்கியை பொருத்தவரை U1 நிலை ஆற்றல் ஆகும் e U 1 மின்னழுத்த வேறுபாடு அல்லது e V U 1 ஆற்றலை கொண்டு வலையின் துளை வழியே உட்புகுந்து நேர்மின்வாயை அடையும் இங்கே சிறிய துளை இடப்பட்ட உள்ள கம்பியை தான் வலை என்கிறோம் இவற்றுக்கு நாம் சிறிய எதிர்மின் அழுத்தத்தை அளித்திருக்கிறோம் மின்னணுக்கள் முடுக்கும் மின்னழுத்தம் அல்லது ஆற்றலினால் அதாவது இயக்க ஆற்றல் e1 நிலை ஆற்றலை U 2 விட மிக அதிகமாக இருக்குமானால் அது எதிர் மின்னழுத்தத்தை அதாவது தடுப்பு மின்னழுத்தத்தை சமாளித்து நேர்மின் வாயை அடைந்து விடும் இந்த சோதனையில் நாம் தடுப்பு மின்னழுத்தத்தை சிறு அளவில் வைத்திருப்போம் இதனால் சிறிய வெப்ப ஆற்றலை மட்டும் கொண்டிருக்கும் மின்னணுக்களால் நேர்மின்வாயை அடைய முடியாது தொடக்கத்தில் இவற்றால் நேர்மின்வாயை அடைய முடியாததால் நமக்கு எவ்வித மின்னோட்டமும் கிடைக்காது அதனால் நாம் இப்போது U1 மின்னழுத்தத்தை அதிகரிப்போம் அதாவது மின் அணுக்களின் இயக்க ஆற்றலை அதிகரிப்போம் e U 1 இதில் e மின்னேற்றம் ஆகும் எனவே இப்போது மின்னணுக்களால் இந்த தடுப்பு மின்னழுத்தத்தை கடந்து நேர்மின் வாயை அடைந்து விட முடியும் U 1 மதிப்பை நான் மேலும் அதிகரித்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் அதிக எண்ணிக்கையிலான மின் அணுக்கள் எதிர்மின்வாயை வந்தடையும் அதனால் அதிக மின்னோட்டம் ஏற்படும் சிறிது நேரம் கழித்து இது U 1 மதிப்பை கொண்டிருக்கும்போதே சட்டென்று மின்னோட்டம் குறையும் இப்போது நாம் மீண்டும் U 1 மதிப்பை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் மின்னோட்டம் அதிகரிக்கும் மின்னோட்டம் தொடர்ச்சியாக ஒரே மாதிரி அதிகரிக்காமல் படிநிலை அடிப்படையில் அதிகரிக்கிறது எனவேதான் U 1 மதிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் போதே மின்னோட்டம் சட்டென்று குறைந்தது எனவே நமக்கு ஒரு கேள்வி எழும் ஏன் இந்த திடீர் மின்னோட்ட குறைவு ஏற்பட்டது என்று இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தத்தின் போது ஏற்பட்ட திடீர் மின்னோட்ட குறைவு போதுமான மின்னணுக்கள் நேர்மின்வாயை வந்த அடையாததால் ஏற்பட்டதாகும் இது எல்லா மின்னழுத்த வேறுபாடு மதிப்பின் போதும் ஏற்படவில்லை மாறாக ஒரு குறிப்பிட்ட மின் அழுத்த வேறுபாட்டின் போதே ஏற்படுகிறது இவற்றுக்குப் பின்னால் உள்ள காரணம் என்னவெனில் இந்த குழாயில் பாதரச வாயு நிரப்பப்பட்டு இருப்பது தான் இந்த வாயுக்களின் இடையே மின்னணுக்கள் செல்லும்போது இதன் அணுக்களுடன் மோதுகின்றன அதனால் அங்கு சிதறல் ஏற்படுகிறது இவை மீள் சிதறல் என்பதால் மின் அணுக்களின் ஆற்றல் எவ்விதத்திலும் குறையாது ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தின் போது மட்டும் மீளா சிதறல் ஏற்படுகிறது அப்போது மின்னோட்டம் குறைகிறது அதாவது மின் அணுக்களின் ஆற்றல் குறைகிறது அதனால் அவை நேர்மின்வாயை வந்தடைய முடிவதில்லை அதனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தின் போது மீளா சிதறல் ஏற்படுவதால் மின்னணுக்கள் ஆற்றல் இழப்பு ஏற்பட்டு நேர்மின்வாய் தகடை வந்தடைய முடிவதில்லை இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் மின் அணுக்கள் பாதரச வாயுவின் வழியே சென்று கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் போது அவை பாதரச அணுக்களால் நுகரப்படுகின்றன பாதரச அணுக்களால் மின்னணுக்களின் ஆற்றல் நுகர படுவது அதாவது மீளா சிதரல் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் போது அதாவது குறிப்பிட்ட ஆற்றலின் போது ஏற்படுகிறது பாதரச அணுக்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் மட்டத்தை கொண்டிருப்பதால் இவை ஏற்படுகிறது மின் அணுக்களின் ஆற்றல் அணுக்களின் ஆற்றல் மட்டங்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டிற்கு சமமாக இருந்தால் அவை நுகரப்படுகின்றன அவை பாதரச அணுக்களால் நுகரப்படுவதால் குறைந்த ஆற்றல் மட்டங்களில் உள்ள மின் அணுக்கள் அதிக ஆற்றல் மட்டங்களுக்கு செல்லும் ஒவ்வொரு அணுவிலும் குறிப்பிட்ட ஆற்றல் மையங்கள் உள்ளன மேலும் வெவ்வேறு ஆற்றல் மையங்களுக்கு இடையில் ஆற்றல் வேறுபாடும் உள்ளது ஆற்றல் மையங்களுக்கு இடையிலான ஆற்றல் வேறுபாடு மின்னணுவின் ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் போது மின் அணுவின் ஆற்றல் நுகரப்படுகிறது இதனால் மின் அணுக்கள் ஆற்றல் இழந்து அதாவது அதன் இயக்க ஆற்றலை இழந்து நேர்மின்வாயை அடைய முடியாமல் போவதால் திடீரென மின்னோட்டம் குறைகிறது குறைந்த ஆற்றல் வேறுபாடு கொண்ட இரு மட்டங்களுக்கு இடையே அல்லது நெருங்கிய இரு ஆற்றல் மட்டங்களுக்கு இடையே தான் முதலில் இவ்வாறு நிகழ்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் முதல் ஆற்றல் மட்டத்தில் இருந்து இரண்டாவது மட்டத்திற்கு அடுத்ததாக முதல் மட்டத்தில் இருந்து மூன்றாவது மட்டத்திற்கு அல்லது முதல் மட்டத்திலிருந்து நான்காவது மட்டத்திற்கு என இன்னும் அதிக அதிக மட்டங்களுக்கு மாறி சென்று கொண்டிருக்கும் இவ்வாறு மாறி செல்லுதல் எப்போது நிகழும் என்றால் இவற்றுக்கிடையிலான ஆற்றல் வேறுபாடு மின்னணுவின் ஆற்றலுக்கு இணையாக பொருந்தினால் மட்டுமே நேர் மின்வாய் மின்னோட்டம் மற்றும் முடுக்கும் மின்னழுத்த வேறுபாடுக்கு இடையே வரைபடம் வரைந்தால் நமக்கு இது மாதிரியான ஒரு வரைபடம் கிடைக்கும் இந்த வரைபடம் மிகத்தெளிவாக அணுக்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை கொண்டிருப்பதை காட்டுகிறது இப்போது நான் இந்த சோதனையை உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் சோதனைக்கான அமைப்பை இங்கே நீங்கள் காணலாம் இங்கே நீங்கள் ஒரு கண்ணாடி குழாயை காணலாம் இதன் உள்ளே தான் பாதரச வாயு நிரப்பப்பட்டுள்ளது இந்த குழாயினுள் எதிர்மின்வாய் உள்ளது இங்கே வரையப்பட்டுள்ள வரைபடத்தை நீங்கள் காணலாம் நான் அங்கே காண்பித்த கண்ணாடி குழாய் வரைபடத்தில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது கண்ணாடி குழாயினுள் எதிர்மின்வாய் இங்கே பொருத்தப்பட்டுள்ளது UH என இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது சூடாக்கி ஆகும் இதற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இது மின் இழையை சூடாக்க பொருத்தப்பட்டுள்ளது அடுத்து எதிர்மின்வாய் U1 எதிர் மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அடுத்து நான் இங்கே வளையை காண்கிறோம் முன்பே நான் படத்தில் ஒன்றை காண்பித்தேன் இது இரண்டாவது ஆகும் இது ஒரு வலை ஆகும் இது மற்றொன்று ஆனால் இவை இரண்டும் ஒரே U1 மின் அழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இதில் நாம் எந்த ஒரு வலையை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கொள்ளலாம் இவை இரண்டும் ஒரே முடுக்கும் மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது நேர்மின்வாய் ஆகும் இது தரை இடப்பட்டுள்ளது அல்லது எதிர் முடுக்க மின்னழுத்தத்துடன் U2 இணைக்கப்பட்டுள்ளது U1 மின்னழுத்தத்தை ஒப்பிடும்போது U2 எதிர் மின்னழுத்தத்தை கொண்டிருக்கும் U 2 மின்னணுவின் தடுப்பு மின் அழுத்தம் ஆகும் U1 மின்னணுவின் முடுக்க மின்னழுத்தம் ஆகும் தடுப்பு மின்னழுத்தம் வலை மற்றும் நேர்மின்வாய்க்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது ஏன் இவ்வாறு ஏற்படுத்தப் பட்டுள்ளது என்பதை நான் முன்பே விளக்கியுள்ளேன் அதாவது குறைந்த ஆற்றலைக் கொண்ட மின்னணுக்கள் நேர்மின் வாயை அடைய முடியாது எனவே மின்னோட்டம் அங்கே ஏற்படாது என்பதனால் தான் இதற்கான மின் இணைப்பை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் இங்கே உள்ள மின் வழங்கி குழாயில் உள்ள மின் வாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே U Hக்கு அதாவது சூடாக்கி அமைப்புக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள U1 மற்றும் U2 ஆகியவற்றுக்கு மின் இணைப்பு இந்த மின் வழங்கியில் இருந்து கொடுக்கப்படுகிறது இதனுள்ளே திரவமாக உள்ள பாதரசத்தை சூடாக்கி ஆவியாக்க வேண்டும் எனவே இதனை சூடாக்கி ஆவியாக மாற்றுவதற்கான அமைப்பு இங்கே உள்ளது அதற்காக இங்கே ஒரு வெப்ப மின்இரட்டை உள்ளது இதன் வெப்பநிலையை கண்டறியவும் இங்கே வசதி உள்ளது இங்கே திரையில் 177 எனத் தோன்றுகிறது இதுதான் இதன் வெப்பநிலை T ஆகும் இது டிகிரி சென்டிகிரேட் அளவு கோலில் உள்ளது எனவே பாதரசத்தை வாய்வு நிலையிலேயே வைத்துக்கொள்ள இந்த வெப்ப நிலை மாறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இங்கே I A என குறிப்பிடப்பட்டுள்ளது நேர் மின்வாய் மின்னோட்டம் மதிப்பை அளவிடும் மின்னோட்டமானி ஆகும் அதன் அளவுகோலில் இப்போது 0 மதிப்பை காட்டுகிறது சூடேற்றி U Hக்கு வழங்கப்படவுள்ள மின்னழுத்த மதிப்பு 1 2 வோல்ட் ஆகும் U1 வளையின் மதிப்பு இதே அளவில் தொடரலாம் இதன் அதிகபட்ச மின்னழுத்தம் மதிப்பாக 60 வோல்ட் வரை வழங்கப்பட்டுள்ளது இது தயாரிப்பாளர்கள் நிர்ணயித்த அதிகபட்ச முடக்க மின்னழுத்த வேறுபாடு ஆகும் எனவே 60 வோல்ட்க்கும் அதிகமான மின் அழுத்தத்தை நாம் ஏற்படுத்தக் கூடாது அடுத்து நாம் காண்பது தடுப்பு மின்னழுத்த வேறுபாடு U2 ஆகும் இதன் மதிப்பு இப்போது இரண்டு வோல்ட் உள்ளது இதன் மதிப்பை நிலையாக நாம் வைத்திருக்கப் போகிறோம் இது வலை மற்றும் நேர்மின்வாய்க்கு இடையே அளிக்கப்படும் சிறு மின்னழுத்த வேறுபாடு ஆகும் இன்னும் இதுபோல் பல வசதிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை நமக்குத் தேவையில்லை இந்த சோதனையை நாம் ஆள் இயக்க முறையிலோ அல்லது தானியங்கி முறையிலோ செய்யலாம் இதை நான் தானியங்கி முறையில் கணினி துணைகொண்டு செய்யப்போகிறேன் இங்கே நாம் இந்த சோதனையை கணினி இடை முகத்தின் மூலம் செய்ய வேண்டுமானால் அதற்காக இங்கே ஒரு மென்பொருள் தயாரிப்பாளர்களால் வழங்கப்பட்டுள்ளது இப்போது நாம் தானியங்கி முறையை மறந்து விட்டு நாமாக சோதனையை செய்வோம் சோதனையின் போது நாம் என்ன செய்ய வேண்டும் U1 மதிப்பை மாற்றி அதற்கு நிகரான IA மின்னோட்ட மதிப்பை கண்டறிய வேண்டும் நாமாக சோதனை செய்து அதற்கான அளவுகளை கண்டறிவோம் சோதனையில் கண்டறிந்த அளவுகளை கொண்டு வரைபடம் வரைந்தால் நமக்கு முன்பு நான் காட்டியது போன்ற வரைபடம் கிடைக்கும் ஆனால் இவ்வாறு வரைபடத்தாளில் அளவுகளை குறித்து வரைபடம் வரைவதற்கு மாறாக கணினி முறையில் வரைபடத்தை அதுவே தயார் செய்து திரையில் அளித்துவிடும் கணினி முறையில் நான் இந்தத் திரையை மட்டுமே பயன்படுத்தப் போகிறேன் எவ்வாறு பயன்படுத்துவது என்று உங்களுக்கு விவரிக்கிறேன் முதலில் நான் கணினியில் சோதனையை தேர்வு செய்துகொள்ள வேண்டும் நான் இப்போது Frank - Hertz சோதனையை தேர்வு செய்கிறேன் அடுத்ததாக எந்த முறையில் செய்ய வேண்டும் என்பது வினவுகிறது அதாவது ஆள் இயக்க முறையிலா அல்லது தானியங்கி முறையிலா என கேட்கிறது நான் ஆள் இயக்க முறையில் எனத் தேர்வு செய்தால் U1 அளவுகளை மாற்றி அதற்குரிய மின்னோட்ட மதிப்பை கண்டறிந்து அதனை வரைபடத்தில் குறித்து வரைய வேண்டும் அதற்கு பதிலாக நான் கணினி முறையை தேர்வு செய்கிறேன் எனவே நான் U1 அளவை மட்டும் மாற்றினால் போதும் அதற்கு நிகரான மின்னோட்டம் மதிப்பை அதுவே கண்டறிந்து வரைபடத்தில் இட்டு வரைபடத்தை நமக்கு அளித்து விடும் இப்போது நான் U1ல் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றுகிறேன் அதாவது அதன் அளவை நான் 0ல் பொருத்துகிறேன் இப்போது எனக்கு கணினி வெவ்வேறு அளவுகள் பற்றிய தகவல்களை அளிக்கிறது பாதரச ஆவி சூடாக்கியின் வெப்பநிலை 175 டிகிரி ஆகும் சூடாக்கி மின்னழுத்த வேறுபாடு 6 3 வோல்ட் ஆகும் U 2 மதிப்பு 2 volt மற்றும் U 1 மதிப்பு 0 volt நான் இப்போது சோதனையை துவங்குகிறேன் U 1 மதிப்பை 0இல் தொடங்கி கொஞ்சம்கொஞ்சமாக அதிகரிக்கிறேன் U 1 0 1 0 2 0 3 இங்கே கம்ப்யூட்டர் திரையில் நீங்கள் அதற்கு இணையான மின்னோட்ட மதிப்புகள் வரைபடமாக தோன்றுவதை காணலாம் U 1 1 1 1 1 2 மதிப்பை சற்று வேகமாக மாற்றுகிறேன் ஏனெனில் முதலில் நமக்கு சற்று அதிக மின்னழுத்த வேறுபாடு தேவைப்படுகிறது இப்போது மின்னழுத்த வேறுபாடு 5 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு 5 வோல்ட் உள்ள போதும் நேர் மின்வாய் மின்னோட்ட மதிப்பு IA 0 ஆகும் இப்போது மின்னழுத்த வேறுபாடு 8 வோல்ட் ஆகும் இப்போதும் மின்னோட்டம் மதிப்பு 0லேயே உள்ளது மின்னழுத்த வேறுபாட்டை நான் மேலும் அதிகரிக்க மின்னோட்டத்தில் சிறிய மாற்றம் தெரிகிறது நான் மின்னழுத்த வேறுபாட்டை U1 அதிகரிக்க அதிகரிக்க மின்னோட்டம் IA மதிப்பும் அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் U 1 மின்னழுத்தத்தை இப்போது 34 அடுத்து 35 அடுத்து 36 37 38 39 39 இப்போது 45 46 7 48 50 வரை செல்லும் U1 மின்னழுத்தம் 50 அதற்கு நிகராக மின்னோட்டமும் மாறுகிறது பாதரச அணு நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை கொண்டிருந்தால் நமக்கு நான் முன்பே காட்டியது போன்ற வரைபடமும் அதன் மதிப்புகளை ஒத்த மின்னோட்ட மதிப்புகளும் கிடைக்கும் சோதனைக்கான அமைப்பில் நான் தடுப்பு மின்னழுத்தம் U1 மற்றும் முடக்க மின்னழுத்தத்தை U2 சரியாக பொருத்தி உள்ளேன் இப்போது நாம் எதிர்பார்த்தது போலவே அதே மாதிரியான வரைபடம் திரையில் கிடைத்துள்ளது இதிலிருந்து நாம் எந்தப் புள்ளியில் மின்னோட்டம் குறைகிறது அதற்கு இணையான மின்னழுத்த மதிப்பு e U1 என்ன என்பதை கண்டறிந்து கொள்ளலாம் அந்த மின்னழுத்த வேறுபாடு இணையான ஆற்றல் எது அதற்கு நிகரான அணுவின் ஆற்றல் மட்டம் எது என ஒவ்வொரு முகடுக்கும் நாம் கண்டறியவேண்டும் எனவே இதைப் போல் நமக்கு பல முகடுகள் கிடைத்துள்ளன இந்த சோதனையை நாம் ஆள் இயக்க முறையிலும் செய்யலாம் நான் சோதனை செய்து காட்டியபோது எதிர்மின்வாய் மின்னூட்டத்திற்கு பெற்ற வரைபடம் அணுக்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை கொண்டுள்ளன என்பதை பறைசாற்றும் சான்றாகும் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சோதனை ஆகும் மேலும் இது Bohr கோட்பாட்டை நிரூபணம் செய்துள்ளது அத்தோடு Bohr முன்வைத்த அணு அமைப்பு மாதிரியையும் இது நிரூபணம் செய்துள்ளது கணினியில் நான் சோதனையை நிறைவு செய்கிறேன் நாம் கண்டறிந்த எல்லா அளவுகளும் இங்கே உள்ளன இது U 1 அளவுகளாகும் U 1 by V அளவுகோலில் அதாவது volt அளவுகோலில் உள்ளது அடுத்து IA நேர் மின்வாய் மின்னோட்டம் அது nA அதாவது நானோ ஆம்பியர் அளவுகோலில் உள்ளது கணினி மென்பொருளே U1 மதிப்புகளை மாற்றி அதற்கு இணையான மின்னழுத்த வேறுபாடு IA மதிப்புகளை கண்டறிந்து திரையில் வரைபடத்தை வரைந்து விடும் அடுத்து நான் உங்களுக்கு அதை செய்து காண்பிக்கிறேன் ஆனால் அது இந்த சோதனைக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை இது வேறொன்றுமில்லை நம் சோதனையை இன்னும் எளிமை படுத்துவதாகும் கணினி இல்லாமலும் நாம் சோதனையை செய்யலாம் எல்லா மதிப்புகளையும் நாமே கண்டறிந்து குறித்துக் கொண்டு வரைபடம் வரைய வேண்டும் எனவே இதற்கு நிச்சயம் கணினி தேவை என்பது இல்லை இங்கே இந்த வசதி உள்ளதால் அவற்றை பயன்படுத்தி சோதனையை செய்துள்ளோம் அவ்வளவுதான் நான் இப்போது தானியங்கி முறையில் இச்சோதனையை துவக்குகிறேன் நான் இப்போது எதையும் மாற்றவில்லை ஆனால் குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அதுவாகவே U1 மதிப்புகளை மாற்றி அதற்கு நிகரான மின்னோட்ட IA மதிப்புகளை கண்டறிந்து சோதனையை நிறைவு செய்துவிட்டது நாமே செய்த போது எந்தெந்த அளவுகளை பெற்றோமோ அதேபோன்றே தானியங்கி முறையும் ஒரே மாதிரியான அளவுகளை கொண்டிருக்கிறது இப்போது நாம் இந்த வரைபடத்திலிருந்து முகடுகளின் வீழ்ச்சி மதிப்புகளை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இந்த மதிப்புகளுக்கு இணையான பாதரசத்தின் ஆற்றல் மட்டங்களை கண்டறிந்து பொருத்த வேண்டும் இதனை நான் இப்போது செய்யப்போவதில்லை ஆனால் இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி சில குறிப்புகளை அளிக்கிறேன் பாதரசத்தின் அணு எண் 80 ஆகும் நாம் மேற்சொன்ன கொள்கையின் அடிப்படையில் இதன் மின்னணுக்கள் அணுவில் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம் இதில் 80 எலக்ட்ரான்கள் உள்ளன இதன் வெளிப்புற சுற்று வளையம் 6S ஆகும் அதில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன பாதரசத்தின் அணு அமைப்பு மந்த வாயுக்களின் அணு அமைப்பை ஒத்துள்ளது உதாரணமாக ஹீலியம் வாயு அணுஅமைப்பு உங்களுக்கு நினைவிருக்கலாம் அது இரண்டு எலக்ட்ரான்கள் கொண்டுள்ளது அதன் அமைப்பு 1s 2 அதேபோல் நியான் அது 1s 2 2s 2 2p 6 ஆக மொத்தம் 10 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது பாதரசத்தின் அமைப்பும் இதே போல் உள்ளது பாதரசம் ஒரு மந்த வாயு கிடையாது ஆனால் அதன் பல்வேறு பண்புகள் இவற்றை ஒத்திருக்கின்றன இது கிட்டத்தட்ட பல அணுக்களுடன் வினை புரியாது இது மிக எளிதாக திரவ நிலையில் தூய்மையாக கிடைக்கும் மந்த வாயுக்களின் அணுஅமைப்பை ஒத்திருக்கும் இது மந்த வாயுக்களின் போலவே அவ்வளவு எளிதில் வினை புரியாது மேலும் இதனை மிக எளிதாக 175 டிகிரி வெப்பப்படுத்தி ஆவியாக்கலாம் இதை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் Frank - Hertz அவரது சோதனையின் போது இந்த காரணங்களினால் தான் ஹீலியம் வாயுவை பயன்படுத்தினார் பாதரசம் 6 ஆற்றல் மட்டங்கள் கொண்டுள்ளது அதாவது 6S இப்போது அவற்றை நாம் வகைப்படுத்தலாம் இதற்கு அடுத்ததாக 4f 5d 4f 5d முழுவதும் நிறைந்துவிட்டது 6s அடுத்து 6p இதனை அடுத்து 7s இதற்கடுத்து 5f இது போன்று பல ஆற்றல் மட்டங்கள் உள்ளன இங்கே இரு எலக்ட்ரான்கள் உள்ளன இவை குழாயை சூடாக்கும் போது உருவாகும் மின் அணுக்களை நுகர்ந்து மின்னணுக்களின் இயக்க ஆற்றலைக் பொருத்து அதற்கு இணையான ஆற்றல் மட்டங்களுக்கு செல்லும் இது முதல் வீழ்ச்சிக்கு இணையான மாற்றம் ஆகும் அடுத்து நாம் ஆற்றலை அதிகரிக்கிறோம் இப்போது இரு வேறு ஆற்றல் மட்டங்களில் வித்தியாசத்திற்கு நிகரான ஆற்றல் கிடைத்துவிட்டால் உடனே அடுத்த வீழ்ச்சி உண்டாகும் நான் இப்போது U 1 மதிப்பை அதிகரித்துக் கொண்டே இருப்போம் எப்போது மின்னணுவியல் ஆற்றல் மட்டங்களில் கிடையே உள்ள வித்தியாசத்திற்கு நிகரானது அமைகிறதோ அப்போது அதை உள்வாங்கிக் கொண்டு அவை வேறு ஆற்றல் மட்டங்களுக்கு இடமாறும் இவைதான் ஆற்றல் குறைவதற்கான காரணங்கள் ஆகும் மேலும் இந்த வரைபடம் தான் அணுக்கள் நிர்ணயிக்கப்பட்ட ஆற்றல் மட்டங்களை கொண்டுள்ளது என்பதற்கான அடையாளமாகும் ஒரு அருமையான எளிமையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சோதனையாகும் மிகத் துல்லியமாக இந்த சோதனையின் மதிப்புகளை கண்டறிவது மிக கடினமாகும் ஆனால் தோராயமாக அணுவின் ஆற்றல் மட்டங்களின் அமைப்பை கண்டறியலாம் அணுவின் 6S ஆற்றல் மட்டங்களுக்கு மேல் உள்ளவற்றுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டறிய வேண்டும் இத்துடன் நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன் Thank you for your attention